மேனுஃபாக்சரிங் சிஸ்டம் டெக்னாலஜி பகுதி 2 தொகுதி 15 க்கு வரவேற்கிறேன் நாம் கண்ட்ரோல் சார்ட்ப் பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தோம் மேலும் வேரீயபில் கண்ட்ரோல் சார்ட்ப் பற்றி பார்க்க விரும்புகிறேன் எனவே நான் முன்னர் விவாதித்த குவாலிட்டி பண்பு அளவிடப்பட்டதாகவோ அல்லது அளவிடக்கூடிய அளவாகவோ இருந்தால் இந்த அளவிடக்கூடிய அளவை நாம் தொடர்ச்சியான வேரீயபில் ஆக வெளிப்படுத்தலாம் பின்னர் சென்டர் டென்டென்னசி மற்றும் வேரீயபிலிட்டி ஆகியவற்றின் அளவீடுகளால் அதை வகைப்படுத்தலாம் அவை நாம் பேசிய டிஸ்ட்ரிபியூஷன் உடன் தொடர்புடையது எனவே வேரீயபில் கண்ட்ரோல் சார்ட்டை கண்ட்ரோல் அல்லது பிளாட் செய்ய இது பயனுள்ளதாக இருக்கும் எனவே பொதுவாக சார்ட்கள் ப்ரோசஸ் தரவை இரண்டு இடங்களின் அடிப்படையில் விளக்கலாம் சராசரியை சுற்றி வைக்கப்பட்டுள்ளதா அல்லது சராசரியிலிருந்து கணிசமாக டிவியேட் ஆகிறதா மேலும் பரவலானது அடிப்படையில் எவ்வளவு தொலைவில் உள்ளது அல்லது எவ்வளவு தொலைவில் டிஸ்ட்ரிபியூஷன் சராசரியிலிருந்து உள்ளது அவுட்லையர் கட்டுப்பாட்டை மீறினால் இந்த கண்ட்ரோல் சார்ட்டில் சிக்கல்கள் பதிவு செய்யப்படலாம் எனவே இது பெரும்பாலும் உற்பத்தி செயல்பாட்டில் பீஸ் டு பீஸ் வேரீயபிலிட்டி அடிப்படையில் உள்ளது இந்த காரணத்திற்காக வேரீயபில்களுக்கான கண்ட்ரோல் சார்ட்கள் அல்லது எப்போதும் ஜோடிகளாக உருவாக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படுகின்றன முதலில் முக்கியமான வேரீயபில் கண்ட்ரோல் சார்ட் என்பது X சார்ட் ஆகும் மற்றும் X ஒரு பிரோசஸின் சென்டரல் டென்டென்னசியை கட்டுப்படுத்த பரவலாகப் பயன்படுத்தப்படுகிறது சார்ட்கள் என்பது சாம்பிள் ரேஞ்சு R சார்ட்டை அல்லது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் S சார்ட்டை அடிப்படையாக கொண்டவை எனவே அடிப்படையில் நாம் வேரீயபில் கண்ட்ரோல் சார்ட்டை X ரேஞ்சு அடிப்படையிலான R சார்ட்டாக வகைப்படுத்துகிறோம் ரேஞ்சு என்று குறிப்பிடுவது போல மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் இருந்து டிவியேஷன் ரேஞ்சு ஆனது வழக்கமாக மீன் சாம்பிள்களிலிருந்து மீன் ஸ்கோயர் டிவியேஷனாக பிளாட் செய்யப்பட்டுள்ளது அதாவது குறிப்பிட்ட டிஸ்ட்ரிபியூஷன் மீனிலிருந்து பிளாட் செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் σ பற்றி பேசுகிறோம் அனைத்து X சார்ட்களையும் குறிக்கும் வகையில் R சார்ட் மற்றும் σ சார்ட் இருக்கும் எனவே ரேஞ்சு சார்ட் ஒப்பீட்டளவில் ஏபிசியன்ட் ஆக இருக்கும் மற்றும் சிறிய சப் குரூப் அளவு சாம்பிள் அளவுகள் ரேஞ்சு சார்ட்டை திட்டமிடுவதில் ஈடுபட்டுள்ளன மேலும் நடை முறையில் உள்ள பிரச்சனையில் சார்ட்டை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்பதை நான் காட்டப் போகிறேன் எனவே பொதுவாக சப் சாம்பிள் அல்லது சப் குரூப் அளவு அல்லது சப் சாம்பிள் அளவுகள் குறிப்பாக 8 க்குக் கீழே இருக்கும் அதை ரேஞ்சு சார்ட்டில் விளக்குவது பற்றி நாம் பேசுகிறோம் ஆனால் அது 8 ஐத் தாண்டினால் σ சார்ட் அல்லது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சார்ட் அடிப்படையில் இருக்க வேண்டும் அல்லது அழைக்கப்பட வேண்டும் எனவே σ சார்ட் என்பது S சார்ட் என்றும் அறியப்படுகிறது S என்பது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை குறிக்கிறது மேலும் அவை பெரிய சாம்பிள் அளவுகளுடன் பொதுவானவை இந்தக் கண்ட்ரோல் சார்ட்களைத் திட்டமிடுவதற்கான வழி முதலில் சராசரி மதிப்பைப் பதிவுசெய்வது என்பதை நான் முன்பே தெளிவுபடுத்தியிருந்தேன் என்று நினைக்கிறேன் எனவே இது உண்மையில் நாம் கண்ட்ரோல் லையன் என்று அழைக்கக்கூடிய மீன் மதிப்பாகும் பின்னர் ஒரு அப்பர் கண்ட்ரோல் லிமிட் மற்றும் லோயர் கண்ட்ரோல் லிமிட் ஆகியவை இந்த குறிப்பிட்ட சராசரியிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளன என்பதை அடிப்படையாகக் கொண்டு இரண்டு லையன்கள் அல்லது இரண்டு விவரக்குறிப்பு லிமிட்கள் நமக்கு தெரியும் அது CL kR அல்லது Cl kR kσ ஆக இருக்கலாம் அதேபோல Cl kR kσ UCL மற்றும் LCL மதிப்புகளை உருவாக்குவதற்காக இங்கே ஒப்பிடுகிறோம் பொதுவாக சாம்பிள்கள் இந்த குறிப்பிட்ட டொமைனில் உள்ள பொயிண்ட்களாக பிளாட் செய்யப்படுகின்றன இந்த பல்வேறு பல கண்காணிப்புகளை இணைப்பதன் மூலம் இந்த கண்ட்ரோல் லையனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதைப் பெறக்கூடிய பதிவுகள் ஆகும் இவை மேலும் இந்தக் கண்ட்ரோல் தரவிலிருந்து பெறக்கூடிய பல விளக்கங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக இதில் குவான்டிட்டி அல்லது குவாலிட்டி மாறுவதற்கான டென்டென்னசி பல நாட்களுக்குப் பதிவு செய்யப்படுவதைக் காணலாம் 10 நாட்களுக்கு மேல் நாம் பதிவுசெய்து வருகிறோம் எனவே நாள் 1 நாள் 2 3 4 5 6 7 8 9 10 இன்னும் சில அல்லது 15 16 நாட்கள் இருக்கலாம் எனவே 7வது நாளுக்குக் கீழே அல்லது அதற்கு பிறகு கண்ட்ரோல் வேரீயபில் இங்கு பிளாட் செய்யப்படும் விதத்தில் குறிப்பிடத்தக்க டிவியேஷன் இருப்பதைக் காணலாம் எனவே 7 நாள் மற்றும் அதற்கு பிறகு ஏதோ நடக்கிறது என்பதை நாம் உறுதியாகக் கூறலாம் இதன் காரணமாக இந்த ப்ரோசஸ் ஆனது ப்ரோசஸ்யின் முக்கிய டென்டென்னசிலிருந்து வெளியேறும் எனவே மிக விரைவாக ப்ரோசஸ் தொடர்பான அம்சங்களைப் பார்க்கலாம் மற்றும் சில எதிர் நடவடிக்கைகளைச் செய்யலாம் எனவே இந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் செயல்முறை மீண்டும் கட்டுப்பாட்டிற்கு வந்ததைப் பார்த்தது போல அது மீண்டும் கட்டுப்பாட்டிற்கு வரலாம் வேரீயபிலில் கண்ட்ரோல் சார்ட் இவ்வாறாக பிளாட் செய்யப்பட்டுள்ளது அட்ரிபூட் கண்ட்ரோல் சார்ட்டை பார்ப்போம் எனவே நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல் தொடர்ச்சியான பழமையான அளவில் அளவிட முடியாத பல குவாலிட்டி பண்புகள் உள்ளன எடுத்துக்காட்டாக ஒரு கார் பாடியுடன் தொடர்புடைய பாலிஷ் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது அல்லது எவ்வளவு நன்றாக இருக்கிறது அல்லது ஒரு கார் அமைப்பின் உட்புறத்தின் ஒட்டுமொத்த புள்ளிவிவரத்தைப் பற்றி பேசினால் பாலிஷ் அம்சத்தைப் பார்க்கிறோம் இது மீண்டும் அளவிட முடியாத ஒன்று ஆகும் இந்த குறிப்பிட்ட முறையில் செயல்முறையின் அழகை உண்மையில் பாராட்டுவது பார்ப்பவர் மட்டுமே எனவே நாம் உண்மையில் வெவ்வேறு நபர்களின் அனுபவங்களின் அடிப்படையில் மதிப்பீடு அளவை உருவாக்குகிறோம் பின்னர் தயாரிப்பைப் பயன்படுத்த மக்கள் அல்லது கஸ்டமர்கள் ஆகும் அவர்களின் குறிப்பு அல்லது அவர்களின் பயன்பாடு மிக மிக முக்கியமானது மற்றும் அந்த அளவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய 100 அல்லது 80 அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய 60 என வடிவமைக்க முயற்சிக்கவும் அந்த வகையில் நாம் ஒரு அளவை உருவாக்குகிறோம் அல்லது அத்தகைய பண்புக்கூறுகளுக்கு முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது மேலும் இவை அட்ரிபூட் கண்ட்ரோல் சார்ட் என்று அழைக்கப்படுகின்றன அதில் எந்த ஹார்ட்கோர் அளவீடுகளும் இல்லை இது ஒரு நபரின் உள்ளுணர்வு மட்டுமே இங்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே ஒரு பொருளின் குவாலிட்டி ஒரு விவரக்குறிப்பிற்கு இணங்குவது அல்லது இணங்கவில்லை என மதிப்பிடப்படும் போது இது நிகழ்கிறது எனவே காரில் உள்ள பல்வேறு உதாரணங்களை நான் உங்களுக்குச் சொன்னது போல் இன்னும் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன கிரக்கள் மிஸ்ஸிங் காம்போனென்ட்ஸ் அபியரென்ஸ் டிபக்ட் விசுவல் இம்பெரிப்பிக்ஷன் ஆகியவை நிராகரிக்கப்பட்டவை ஆகும் அவை குறைபாடுள்ள அல்லது இணக்கமற்ற பொருட்களாக வழங்கப்படலாம் எனவே அடிப்படையில் இவை அளவிடக்கூடிய பதிவுகள் இல்லாத ஒன்று ஆகும் அதனால் அந்த சார்ட் P சார்ட் என்று அழைக்கப்படுகிறது P சார்ட் அடிப்படையில் பொதுவாக ஒத்துப்போகாத அலகுகளின் விகிதத்திற்கு ஆனது பிரக்ஷன் நிராகரிப்பதைப் பற்றி நாம் பேசுகிறோம் 100 சாம்பிள்களில் 30 சாம்பிள்களை நிராகரித்தால் P மதிப்பு அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கையில் 30 சதவிகிதம் என்பது நமக்குத் தெரியும் அதே நேரத்தில் மற்ற பல பதிவுகள் உள்ளன எனவே இந்த வகையான சார்ட் NP சார்ட் ஆகும் அங்கு நாம் இணக்கமற்ற அலகுகள் மட்டுமல்ல நிலையான அளவுகளின் சாம்பிள்களுக்கு இணங்காத அலகுகளின் எண்ணிக்கையைப் பற்றியும் பேசுகிறோம் நிலையான அளவுகளின் சாம்பிள்களிலிருந்து இணக்கமின்மை அல்லது குறைபாடுகளின் எண்ணிக்கைக்கான C சார்ட் நம்மிடம் உள்ளது நான் அடுத்து பகுதிக்கு செல்லும்போது இந்த வெவ்வேறு சார்ட்கள் அனைத்தையும் பதிவு செய்து பிளாட் செய்ய போகிறேன் கண்ட்ரோல் சார்ட்களுடன் தொடர்புடைய நன்மைகளைப் பற்றி கொஞ்சம் பேசலாம் அவை மிக மிக அதிக எண்ணிக்கையிலான நன்மைகளை வழங்குகின்றன இந்த அனைத்து நன்மைகளின் கூட்டு விளைவு உண்மையில் குவாலிட்டியில் ஒட்டுமொத்த முன்னேற்றமாகும் ஏனெனில் தொடர்புடைய குறிப்பிட்ட ப்ரோசஸ் குவாலிட்டியை நாம் காணலாம் மேலும் சில தனித்துவமான நன்மைகள் என்னவென்றால் கண்ட்ரோல் சார்ட்கள் ஒரு செயல்முறையின் புள்ளிவிவரக் கட்டுப்பாட்டைக் கண்காணிப்பதற்கான பயனுள்ள வழிமுறைகளாகும் புள்ளியியல் கட்டுப்பாட்டு நிலையில் செயல்முறையின் செயல்திறனைக் கணிக்க உதவும் மேலும் அவை ஒன்று அல்லது இரண்டு வெவ்வேறு ஷிப்ட்களுக்கு இடையே உள்ள செயல்முறைகள் பற்றிய பொதுவான மொழியை வழங்குகின்றன உதாரணமாக ஒரு குறிப்பிட்ட அசெம்பிளி லையனில் காலையில் ஒரு ஷிப்டும் மாலையில் ஒரு ஷிப்டும் இருக்கலாம் மேலும் இரண்டு ஷிப்டுகளின் மேற்பார்வையாளர்களுக்கிடையே உண்மையில் இடைப்பட்ட நிலை எதுவும் இல்லை இது மீண்டும் நிறுவனத்திற்கு நிதிச்சுமையாகும் எனவே கண்ட்ரோல் சார்ட் அவர்களின் அனுபவங்களைப் பகிர்ந்து கொள்வதற்கான உண்மையான வழியாகும் முதல் ஷிப்டில் குவாலிட்டியான பாராமீட்டராக செயலாக்கப்பட்ட அல்லது பிளாட்டேட் சார்ட்டில் பிளாட் செய்ய படலாம் இரண்டாவது ஷிப்டில் இருந்து மேற்பார்வையாளர் வந்து சார்ட்டைப் பார்க்கிறார் இந்த பகுதிகளில் உண்மையில் டிவியேஷன் உள்ளது இந்த குறிப்பிட்ட ஷிப்டில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதனால் குவாலிட்டி நார்மல் நிலை c க்கு வரலாம் எனவே இது ஒரு வகையான கண்ணுக்கு தெரியாதது இது 2 அல்லது 3 வெவ்வேறு மாற்றங்களுக்கு இடையில் நிறைய வரையறுக்கப்படாத மொழியாகும்இது 2 அல்லது 3 வெவ்வேறு ஷிப்ட் மாற்றங்களுக்கு இடையில் லாட் வரையறுக்கப்படாத மொழில் இருக்கும் இது உற்பத்தி அல்லது பராமரிப்பு ஷிப்ட்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் அல்லது மீண்டும் சப்ளையர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு இடையே பல்வேறு அம்சங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் எனவே உடல் ரீதியாக ஒருவருக்கொருவர் பேசாமல் கண்ட்ரோல் சார்ட்டைப் பயன்படுத்தி அவர்களின் அனுபவங்களைப் பகிர்ந்து கொள்ள ஒரு வழி ஆகும் வெளிப்படையாக கண்ட்ரோல் சார்ட்கள் ஒரு லொஜிக்கல் மேனாராக அசையின் அப்பள் காஸ்களின் நிகழ்வைக் கண்டறிவதன் மூலம் நேரடியான திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள உதவுகின்றன நான் முன்பு விளக்கிய QC இன் மற்ற கருவிகளைப் பயன்படுத்தி சில குறைபாடுகள் இருந்தால் அது ஏன் வருகிறது என்று நாம் சுட்டி காட்டலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட குறைபாடு கட்டுப்பாட்டை மீறும் பதிவு நம்மிடம் இருந்தால் அந்த குறிப்பிட்ட குறைபாட்டின் மீது நாம் எளிதாக கவனம் செலுத்த முடியும் மற்றும் பின்னர் மனிதன் பொருள் இயந்திரம் முறை பகுப்பாய்வு செய்து பல்வேறு காரணங்கள் என்ன என்பதைப் பார்க்கவும் அந்த காரணங்களை அகற்ற முயற்சிக்கவும் அல்லது காரணியாக நாம் FMEA ஐச் பயன்படுத்தலாம் மேலும் குறிப்பிட்ட அமைப்பில் உள்ள முதன்மைக் குறைபாடுகள் என்ன என்பதைப் பார்க்கவும் எனவே அசையின் அப்பள் சில காஸ்களுக்கு சிறப்பு வளங்கள் மற்றும் நிர்வாகத்தின் ஈடுபாடு தேவைப்படலாம் இது குழப்பம் ஏமாற்றம் மற்றும் சிக்கலைத் தீர்ப்பதற்கான சாத்தியமான தவறான முயற்சிகளின் அதிக விலையைத் தவிர்க்க உதவுகிறது மற்றும் மேலும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை வருவதற்கான சரியான காரணம் என்ன என்பது பற்றிய அடிப்படை யதார்த்தத்திற்கு நாம் இறங்குகிறோம் இதுவே கண்ட்ரோல் சார்ட்கள் கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த நன்மையாகும் இந்த x̄ விளக்கப்படம் மற்றும் நான் பேசிய S விளக்கப்படங்களைப் பற்றிய சிறிது இப்போது பார்க்கலாம் எனவே நொட்டேஷன்கள் சராசரி மற்றும் தரவு சாம்பிள்க்கான ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆகும் எனவே இந்த x̄ மற்றும் S ஐ எவ்வாறு கணக்கிடுவது என்பதை முதலில் கற்றுக்கொள்வோம் s ஐ எத்தனை முறை செயல்படுத்த முடியும் என்பதன் அடிப்படையில் சராசரி x̄ ஐச் சுற்றி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு இடையில் இருக்கும் சதவீதம் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே x̄ என்பது x இன் சாம்பிளில் ஒரு பொதுவான மதிப்பாக அல்லது எண்கள் கொத்தாக இருக்கும் புள்ளியாகக் கருதுகிறோம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் S என்பது சராசரி x̄ இலிருந்து ஒரு கவனிப்பு X இன் வழக்கமான விலகலாகும் மற்றும் இது சாம்பிளில் உள்ள மாறுபாட்டை விவரிக்கும் விலகல் விளக்கமாகும் எனவே நாம் ஏற்கனவே மேலே பார்த்தபடி நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பிரிக்யூவன்சி விநியோகத்திலிருந்து பின்வருவனவற்றைக் கூறலாம் x̄ s மற்றும் x̄s இடையே சுமார் 65 முதல் 70 கண்காணிப்பு இருக்கும் சராசரி ±2σ வரம்புகள் அல்லது 2S லிமிட்களுக்கு இடையே சுமார் 95 முதல் 96 ஆப்செர்வஷன்ஸ் இருக்கும் பின்னர் சராசரி ±3σ வரம்புகளுக்கு இடையில் குறைந்தது 99 சதவிகிதம் இருக்கும் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை இவ்வாறு ப்ரோக்ராம் செய்கிறார்கள் மற்றும் நான் முன்பு பல முறை விளக்கியபடி அனைத்து செயல்முறைகளும் பொதுவாக ஒரு சாதாரண விநியோகத்தைப் பின்பற்றும் அவை உற்பத்தி செயல்முறைகள் போன்றவை மற்றும் பிற விநியோகங்களும் உள்ளன அவை உண்மையில் சப் குரூப் அளவு சாம்பிள் அளவு மற்றும் பலவற்றுடன் தொடர்புடைய இந்த சாதாரண விநியோகத்தில் வலுக்கட்டாயமாக பொருத்தப்படலாம் எனவே பின்வரும் தொகுதிகளில் அந்த விவரங்களைப் பற்றி பேசுவோம் இப்போதைக்கு நான் இந்த குறிப்பிட்ட தொகுதியை காலத்தின் நலன் கருதி முடிகிறேன் அடுத்த தொகுதியில் டிஸ்ட்ரிபியூஷனிலிருந்து x̄ மற்றும் S ஐ எவ்வாறு சரியாகக் கணக்கிடுவது என்பதைப் பற்றி விவாதிக்கும்